ரிஜிட் பாடிகள் மீது செயல்படும் விசைகள் பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் இதுவரை நாம் கைனெமாட்டிக்ஸ் பற்றி பார்த்தோம் இது இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தை பற்றிய ஆய்வு ஆகும் நாம் இப்பொழுது கைனெடிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பிளேன் கைனெடிக்ஸ் வரை நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ளப் போகிறோம் இது கைனெடிக்ஸ் அல்லது டயனமிக்ஸ் சில சமயங்களில் இது ஒரு தளத்தில் உள்ள ரிஜிட் பாடியின் கைனெடிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ரிஜிட் பாடியின் கைனெடிக்ஸின் பற்றிய இயக்க விதிகளை முதலில் எழுதுவோம் ஆனால் அதற்கு முன் நமது புகழ்பெற்ற நியூட்டனின் இரண்டாவது விதியை மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் தொடங்குவோம் இந்த விதிப்படி விசையானது ஆக்சலேரேஷனை ஏற்படுத்துகிறது மற்றும் விகிதாசார மாறிலி மாஸ் ஆகும் இதை நாம் வெக்டர் முறையில் எழுதுவோம் நான் சற்று வித்தியாசமாக எழுதுகிறேன் உண்மையில் இயக்க விதிகளை முதலில் எழுதியபோது நாம் எழுதிய விதம் மாஸ் m வேகம் v கொண்ட ஒரு துகள் இருந்தால் இந்த துகள் மீது செயல்படும் விசையானது மாறும் மொமெண்டத்தை ஏற்படுத்துகிறது ஒருவேளை mv என்பதை G என வரையறுத்தால் லீனியர் மொமெண்டத்தை குறிக்க P என்ற குறியீட்டை பயன்படுத்துகிறோம் என்று நினைக்கிறேன் ஒரு துகளின் லீனியர் மொமெண்டம் P ஆக அதாவது mv இருந்தால் இந்த துகள் மீது செயல்படும் விசை ஏற்படுகிறது எனவே ஒரு துகளின் மீது ஒரு குறிப்பிட்ட திசையில் விசை செயல்படுவதாக கொள்க இந்த விஷயம் அது அந்த திசையில் மாறும் மொமெண்டத்தை ஏற்படுத்துகிறது இது ஒரு புள்ளி துகளுக்கு ஒப்பானது இதையே நாம் ரிஜிட் பாடிக்கும் நீட்டிக்கலாம் ஒரு புள்ளி துகள் மற்றும் ரிஜிட் பாடி ஆகியவற்றிற்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ரிஜிட் பாடியானது கூடுதலாக டிகிரி ஆப் பிரீடம் பெற்றிருக்கும் இதையே நாம் ஸ்டேடிக்ஸ் பாடத்தில் படித்தோம் ஒரு ரிஜிட் பாடியை நாம் எடுத்துக் கொண்டால் அதிலுள்ள ஒவ்வொரு புள்ளியும் வெவ்வேறு வெலாசிட்டியில் இயங்கும் ஏனென்றால் ரிஜிட் பாடியானது சுழலக்கூடியது என்று கூறி இருந்தோம் ஒருவேளை வெவ்வேறு ரிஜிட் பாடிகள் வெவ்வேறு வெலாசிட்டியில் இயங்குவதாக கொண்டால் அதன்மீது படத்தில் காட்டியுள்ளவாறு விசை வெக்டர்கள் செயல்படும் எனவே இந்த ரிஜிட் பாடி மீது விசைகள் செயல்பட்டால் நியூட்டனின் Newton's இரண்டாவது விதிப்படி ரிஜிட் பாடி எவ்வாறு இருக்கும் இப்போது ஒரு புள்ளி துகளுக்கு பொருந்தக்கூடிய இயக்க விதிகளை சென்டர் ஆப் மாஸ் என்ன என்பதை வைத்து ரிஜிட் பாடிக்கு பொருத்தி பார்க்கலாம் சென்டர் ஆப் மாஸை G என்ற குறியீட்டின் மூலம் குறிக்கலாம் ஒரு ரிஜிட் பாடியில் dm என்ற சிறிய எலமெண்ட்டை எடுத்துக்கொள்வோம் அந்த எலமெண்ட்டின் பொசிஷன் வெக்டர் ஆகும் Gன் பொசிஷன் வெக்டர் அல்லது சென்டர் ஆப் மாஸின் பொசிஷன் வெக்டரை அல்லது என்று எழுதலாம் இங்கு M என்பது பொருளின் நிறை r என்பது பொருளில் உள்ள ஒரு புள்ளியின் பொசிஷன் வெக்டர் dm என்பது அந்தப் புள்ளியில் உள்ள எலமெண்ட்டின் மாஸ் ஆகும் எனவே இரு பரிமாண பொருளில் இதை என்று எழுதலாம் இது அந்த எலமெண்ட்டின் பரப்பளவு மற்றும் அடர்த்தி ஆகும் சென்டர் ஆப் மாஸ் என்பது அந்த பொருளின் உள்ளே உள்ளதா பொருளானது வெறுமனே இணைக்கப்படவில்லை என்றால் பொதுவாக சென்டர் ஆப் மாஸ் என்பது பொருளின் உள்ளே இருக்காது உதாரணத்திற்கு படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு வளையத்தை எடுத்துக் கொள்வோம் வளையல் போன்ற ஒரு வட்டவடிவ வளையத்தில் சென்டர் ஆப் மாஸ் என்பது அந்த பொருளின் மீது இருக்காது வளையமானது வெறுமனே இணைக்கப்பட்டிருந்தால் சென்டர் ஆப் மாஸ் என்பது அந்த பொருளின் உள்ளே இருக்கும் நியூட்டனின் இரண்டாம் விதியின் நீட்சியை ஆய்லரின் Eulers இயக்க விதி என்று நாம் அழைக்கலாம் ஆய்லரின் Eulers முதல் இயக்க விதியானது ஒரு ரிஜிட் பாடி மீது செயல்படும் அனைத்து விசைகளின் கூடுதலானது சென்டர் ஆப் மாஸின் மாறும் மொமெண்ட்டத்திற்கு சமமாகும் இதை என்று எழுதலாம் எனவே ஒரு பெரிய பொருள் மீது செயல்படும் விசையின் நிகர விளைவானது சென்டர் ஆப் மாஸின் வெலாசிட்டி ஆகும் இன்னும் துல்லியமாக சென்டர் ஆப் மாஸின் மொமெண்ட்டம் மாற்றப்படுகிறது என்று கூறலாம் எனவே மாஸ் m மாறாமல் இருந்தால் M மாறாது M என்பது பொருளின் மொத்த நிறையை குறிக்கிறது எனவே செயல்படும் மொத்த விசைகளின் வெக்டர் கூடுதலானது சென்டர் ஆப் மாஸின் மாஸ் மற்றும் ஆக்சலேரேஷனின் பெருக்கு தொகைக்கு சமமாகும் இது ரிஜிட் பாடிக்கு பொருத்தமான நியூட்டன் விதியின் நீட்சி ஆகும் கினமேட்டிக்ஸ் பற்றிய நமது முந்தைய கலந்துரையாடல்களில் ரிஜிட் பாடியானது நகர கூடியது மட்டுமல்ல இது சுற்றக் கூடியது எனவே ரிஜிட் பாடி என்பது நகர கூடியது அல்லது சுற்றக் கூடியது எனவே படத்தில் காட்டியுள்ளவாறு மொத்த பொருளும் சுற்று கூடியது அல்லது நகரக் கூடியது சுற்றும் பொழுது ரிஜிட் பாடிக்கு கூடுதலாக டிகிரீஸ் ஆப் பிரீடம் உண்டாகிறது பிளேன் கைனெடிக்ஸ் பொருத்தவரை பொருளானது ஒரு தளத்தில் மட்டுமே நகரும் படி அமைக்கப்பட்டுள்ளது எனவே நியூட்டனின் இரண்டாம் விதியிலிருந்து தருவிக்கப்பட்ட ஆய்லரின் Eulers விதியே ரிஜிட் பாடிக்கு போதுமானது கூடுதல் டிகிரீஸ் ஆப் பிரீடம் பற்றி படிக்கும் பொழுது இரண்டாம் விதியானது கன்செர்வஷன் ஆப் ஆங்குலர் மொமெண்ட்டம் உடன் தொடர்புடையது ஆங்குலர் மொமெண்ட்டத்தை எவ்வாறு வரையறுப்பது O என்ற புள்ளியில் P என்ற துகளை எடுத்துக்கொள்வோம் இந்த துகளின் லீனியர் மொமெண்ட்டம் லீனியர் வெலாசிட்டி v மாஸ் m பொசிஷன் வெக்டர் r ஆக இருந்தால் ஆங்குலர் மொமெண்ட்டத்தை என்று எழுதலாம் ஒரு துகளின் ஆங்குலர் மொமெண்ட்டத்தை இவ்வாறு வரையறுக்கலாம் ரிஜிட் பாடிக்கு ஆங்குலர் மொமெண்ட்டத்தை வரையறுக்க முடியும் எனவே ரிஜிட் பாடி என்று ஒன்று இருந்தால் அதன் சென்டர் ஆப் மாஸ் இருக்கும் ஆனால் வெவ்வேறு புள்ளிகள் வெவ்வேறு வெலாசிட்டியில் நகர்கின்றன எனவே எந்த ஒரு புள்ளியை பொருத்தும் ஆங்குலர் மொமெண்ட்டத்தை என்று எழுதலாம் சப்ஸ்கிரிப்ட் O என்பது Oவை பொருத்து ஆங்குலர் மொமெண்ட்டும் என்பதைக் குறிக்கிறது எலமெண்ட்டின் மாஸ் dm Oலிருந்து வரை பொசிஷன் வெக்டர் r மற்றும் அதன் வெலாசிட்டி v என்பதை மொத்த கனஅளவை பொருத்து தொகைப்படுத்தினால் நமக்கு ஆங்குலர் மொமெண்ட்டும் கிடைக்கும் உண்மையில் இது பொருளின் மொத்த நிறையை தொகைப்படுத்துவதாகும் நாம் dmஐ எடுத்துக்கொண்டால் என்று கிடைக்கும் இது Oவை பொருத்து ஆங்குலர் மொமெண்ட்டும் ஆகும் சப்ஸ்கிரிப்ட் என்பது Oவை பொருத்து ஆங்குலர் மொமெண்ட்டும் என்பதைக் குறிக்கிறது எனவே இந்த ஆங்குலர் மொமெண்ட்டதிற்கு கூடுதலான கன்செர்வேஷன் ஆப் லா தேவைப்படுகிறது எனவே விசையின் காரணமாக லீனியர் மொமெண்ட்டும் மாற்றமடைகிறது ஒருவேளை மற்றும் என்ற இரண்டு விசைகள் இருந்தால் அது மொமெண்ட்டுத்தை உண்டாக்கும் இதற்கு செங்குத்தாக இருப்பது மொமெண்ட் ஆர்ம் எனப்படும் எனவே ரிஜிட் பாடியில் என்ற புள்ளியை பொருத்து செயல்படும் அனைத்து மொமெண்ட்டும் கூடுதலானது மாறும் ஆங்குலர் மொமெண்ட்டும் சமமாகும் எனவே இது நியூட்டனின் இரண்டாவது விதிக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது இதை நாம் ஆங்கிலத்தில் எழுதலாம் Oவை பொருத்து அனைத்து மொமெண்ட்களின் கூடுதலானது O வழியே செல்லும் அச்சை பொருத்து மாறும் ஆங்குலர் மொமெண்ட்டத்திற்கு சமமாகும் இரண்டாவது பகுதியாக நாம் குறிப்பிடுவது ஆகும் இதில் மொமெண்ட் ஆனது m ஐ பொருத்து கணக்கிடப்படுகிறது ஆங்குலர் வெலாசிட்டி போலல்லாமல் மொமெண்ட் என்பது ஒரு வெக்டர் ஆகும் ஆனால் அது அச்சை பொருத்தது மொமெண்ட் என்பது அச்சை பொருத்து கணக்கிடப்படுகிறது பிளேன் கைனெடிக்சில் இந்த அச்சானது தளத்திற்கு செங்குத்தாக O வழியே செல்லும் கோடு ஆகும் எனவே அனைத்து விசைகளின் செயல்பாட்டையும் தளத்திற்கு செங்குத்தாக O என்ற புள்ளி வழியே செல்லும் கோட்டை பொருத்து கோணமாக கணக்கிட வேண்டும் அதைப் போலவே ஆங்குலர் மொமெண்ட்டத்தையும் தளத்திற்கு செங்குத்தாக O என்ற புள்ளி வழியே செல்லும் கோட்டை பொருத்து கணக்கிட வேண்டும் எனவே என்பது தளத்திற்கு செங்குத்தாக O என்ற புள்ளி வழியே செல்லும் அச்சை பொருத்த ஆங்குலர் மொமெண்ட்டம் ஆகும் ஆங்குலர் வெலாசிட்டி மற்றும் ஆங்குலர் ஆக்சலேரேஷன் போலல்லாமல் ஆங்குலர் மொமெண்ட்டம் மற்றும் மொமெண்ட்டம் ஆகியவை அச்சை பொருத்து கணக்கிடப்படுகிறது இது நியூட்டனின் Newton's இரண்டாம் விதியை ஒத்து உள்ளது அனைத்து விசைகளின் கூடுதலானது லீனியர் மொமெண்ட்டத்திற்கு சமமாக இருக்கும் இது நம்முடைய முதல் விதியாகும் அல்லது ஒரு ரிஜிட் பாடியில் செயல்படும் அனைத்து விசைகளின் கூடுதலானது சென்டர் ஆப் மாஸின் மாஸ் மற்றும் ஆக்சலேரேஷன் ஆகியவற்றின் பெருக்கற்பலன் ஆகும் இதை போலவே Oவை பொருத்து அனைத்து மொமெண்ட்களின் கூடுதலானது Oவை பொருத்து மொமெண்ட் ஆப் இனெர்ஷியா மற்றும் ஆகியவற்றின் பெருக்கல் பலனாகும் நான் எப்படி இங்கு சென்டர் ஆப் மாஸ் போடவில்லை என்பதை கவனிக்கவும் என்பது பிரீ வெக்டர் ஆகும் பிளேன் கைனெடிக்சில் மொமெண்ட் ஆப் இனெர்ஷியா என்பது ஒரு எண் மட்டுமே இது ஒரு ஸ்கேலார் ஆகும் ஆனால் முப்பரிமாண கைனெடிக்சில் மொமெண்ட் ஆப் இனெர்ஷியா என்பது வெறும் ஸ்கேலார் அல்ல இங்கு நாம் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் O என்பது எதற்கு செல்லுபடியாகும் இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும் O என்பதை இயக்கத்தில் இருந்தால் இது செல்லுபடியாகுமா இங்கே அதனுடைய பயன்பாடுகள் நிறைய இருக்கின்றன நான் நகரும் ஒரு பொருளின் உள்ளே இருக்கும் O என்ற புள்ளியை ஆரம்பமாக எடுத்துக் கொள்கிறேன் இந்த நிலையில் கணக்கீட்டிற்கு என்று பயன்படுத்தலாம் இதை மேலும் சுருக்குவதற்காக குறிப்பிடும்படியான மூன்று நிலைகளில் எழுதுகிறேன் முதலில் O என்பது நிலையானது O என்ற புள்ளி பொருளின் உள்ளே உள்ளதா அல்லது வெளியே உள்ளதா என்பதை கருதத் தேவையில்லை ஒருவேளை O என்பது நிலையான புள்ளியாக இருந்தால் அதைப் பொருத்து நீங்கள் மொமெண்ட் மற்றும் மொமெண்ட் ஆப் இனெர்ஷியா ஆகியவற்றை கணக்கிட வேண்டும் அப்போதுதான் இந்த சமன்பாடு பொருந்தும் இரண்டாவது நிலை என்னவென்றால் மொமெண்ட் மற்றும் மொமெண்ட் ஆப் இனெர்ஷியா ஆகியவற்றை சென்டர் ஆப் மாஸை பொருத்து என்று கணக்கிட வேண்டும் இது நியூட்டனின் இரண்டாவது விதியிலிருந்து நாம் பெறும் இந்த எளிய நல்ல மற்றும் நேர்த்தியான இன்னும் செல்லுபடியாகும் வடிவம் மற்றொரு புள்ளி P ஐ எடுத்துக்கொள்வோம் P என்ற புள்ளியை பொருத்து மொமெண்ட்டை கணக்கிட்டால் Pஐ பொருத்து சென்டர் ஆப் மாஸ் இருக்கும் தூரத்தை கணக்கில் கொள்ள வேண்டும் எனவே இந்த வெக்டரின் தலைப்பகுதியானது சென்டர் ஆப் மாஸையும் வால் பகுதியானது P என்ற புள்ளியையும் குறிக்கிறது சென்டர் ஆப் மாஸை உள்ளடக்கிய மாறும் லீனியர் மொமெண்ட்டத்தை கணக்கிடலாம்

எனவே நாம் முடிந்தவரை இந்த சாத்திய கூறை தவிர்ப்போம் மேற்கண்ட சமன்பாடானது P பொருளின் உள்ளே அல்லது வெளியே இருந்தாலும் பொருந்தும் இதை நாம் அடிக்கடி பயன்படுத்த போகிறோம் இங்கே சென்டர் ஆப் மாஸை ஒரு புள்ளியாக தேர்ந்தெடுத்து அதை பொருத்து மொமெண்ட்டை கணக்கிட போகிறோம் இந்த புள்ளி நிலையானதாகவோ அல்லது ஆக்சலேரேஷனுடன் நகர்வதாக இருக்கலாம் புள்ளி நிலையானதாக இருக்க வேண்டும் என்று நம்புவதற்கு இங்கே எந்த காரணமும் இல்லை எனவே சென்டர் ஆப் மாஸ் இயக்கத்தின் இயல்பு எங்கிருந்தாலும் அதைப் பொருத்து என்று மொமெண்ட்டை கணக்கிடலாம் இந்த புள்ளியை பொருத்து இனிவரும் கணக்கீடுகளுக்கு லா ஆப் கன்செர்வஷன் ஆங்குலர் மொமெண்ட்டம் கணக்கிடலாம் இந்த வழிமுறையில் கணக்கீடுகளை தீர்க்கும் பொழுது சென்டர் ஆப் மாஸை பொருத்து மொமெண்ட்டை கணக்கிட்டால் அது மிகச் சரியாக இருக்கும் லா ஆப் கன்செர்வஷன் ஆங்குலர் மொமெண்ட்டம் மற்றும் லா ஆப் கன்செர்வஷன் லீனியர் மொமெண்ட்டம் ஆகிய இரண்டும் ஒத்து இருக்கும் எனவே இது மிகவும் நேர்த்தியான தேர்வாக இருக்கும் இது சம்பந்தப்பட்ட கணித முறைகள் ஒன்று அல்லது இரண்டு படிநிலைகளை கொண்டிருக்கும் ஆனால் சென்டர் ஆப் மாஸை பொருத்து மொமெண்ட் மற்றும் ஆங்குலர் மொமெண்ட்டம் ஆகியவற்றை கணக்கிட்டால் அது மிக எளிதான மிகவும் சரியான செயல்முறையாக இருக்கும் அடுத்து வரப்போகும் வீடியோக்களில் சில கணக்கீடுகளை நாம் தீர்க்கலாம்